இன்று நான் விளிம்பு விளைவு கீற்றணி பற்றி விவாதித்து அதனை ஆய்வுகூடத்தில் எவ்வாறு செய்வது என்பது பற்றியும் விளக்க உள்ளேன் நாம் இப்பொழுது இந்த சோதனைக்கான சமன்பாடு என்ன என்பதை பார்க்கலாம் இந்த சோதனையின் நோக்கமானது பாதரச ஒளி மூலத்தின் முக்கியமான வரிகளின் அலை நீளத்தை காண்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒளி மூலத்தின் அலை நீளத்தை காண்பதாகும் இந்த சோதனை கூடத்தில் நாம் பாதரச ஒளி மூலம் உபயோகப்படுத்த உள்ளோம் இதில் நிறைய நிறமாலை வரிகள் உள்ளன ஆனால் ஒரு சில முக்கியமான வரிகளில் இன்டன்சிட்டி அதிகமாக உள்ளது நாம் பாதரச ஒளி மூலத்தின் அந்த வரிகளின் அலை நீளத்தை கணக்கிடலாம் மேலும் கீற்றணியின் பிரிதிறன் மற்றும் நிறப்பிரிதிறன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இந்த விளிம்பு விளைவு கீற்றணி சோதனையின் மூலம் நாம் பாதரச ஒளி மூலம் அல்லது ஹைட்ரஜன் ஒளிமூலம் அல்லது கேட்மியம் ஒளி மூலம் இவற்றின் அலை நீளத்தை நாம் கணக்கிட முடியும் பிறகு கீற்றணியின் பிரிதிறன் மற்றும் நிறப்பிரிதிறன் ஆகியவற்றையும் கணக்கிட முடியும் கீற்றணியில் n பிளவுகள் உள்ளன என்று உங்களுக்கு தெரியும் இங்கு d என்பது கீற்றணி கூறு ஆகும் நீங்கள் ஒரு பிளவை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு பகுதியானது திறந்திருக்கும் அதனுடைய அகலம் a என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இரட்டைப் பிளவை எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு திறந்த பகுதிகளும் அவற்றிற்கு நடுவில் ஒரு ஒளி புகாத பகுதியும் இருக்கும் ஒளி புகாத பகுதியின் அகலம் b என்று எடுத்துக் கொண்டால் a b d என்பது கீற்றணி கூறு எனப்படும் இந்த விளிம்பு விளைவு சோதனையானது பிரான்ஹோபெர் வகையைச் சார்ந்ததாகும் உங்களுக்கு இரண்டு வகையான விளிம்பு விளைவு இருக்கிறது என்று தெரியும் ஒன்று ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு மற்றொன்று பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு ஒளி மூலம் அல்லது திரை அல்லது இரண்டும் தடையை பொருத்து ஒரு நிலையான தூரத்தில் இருந்தால் அதை நாம் ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு என்கிறோம் ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையேயான தூரம் முடிவில்லாததாக இருந்தால் அதை பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு என்கிறோம் நாம் இங்கே பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு பற்றி விவாதித்து அதன் சோதனையையும் செய்யவுள்ளோம் இந்த சோதனையில் பொருள் முடிவில்லா தொலைவிலும் அதனுடைய பிம்பம் முடிவில்லா தொலைவிலும் இருக்கிறது ஆனால் நாம் சோதனை கூடத்தில் ஒரு நிலையான தூரத்தில் இந்த சோதனையை செய்ய உள்ளோம் முடிவில்லா தொலைவு என்றால் ஒளியானது இணையாக வந்து கீற்றணி மேல் விழுகிறது என்று அர்த்தம் அதே மாதிரி இணையான கதிர்கள் விளிம்பு விளைவினால் பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையான குறிப்பிட்ட தூரத்தில் இந்த சோதனையை செய்வதற்கு நாம் சில அமைப்புகளை செய்யவேண்டியுள்ளது அதை எவ்வாறு செய்வது நாம் கான்வெக்ஸ் லென்சை உபயோகப்படுத்தி நாம் இணையான கதிர்களை ஏற்படுத்துகிறோம் அதற்கு ஒளி மூலத்தை லென்ஸின் குவிய தூரத்தில் வைத்து லென்ஸின் அடுத்த பக்கம் நமக்கு இணையான கதிர்கள் கிடைக்கச் செய்கிறோம் இந்த அமைப்பானது பொருளானது முடிவில்லா தொலைவில் இருப்பதற்கு சமமாகும் விழிப்பு விளைவை ஏற்படுத்திய கதிர்களும் இணையாக வருகின்றன நாம் இங்கும் ஒரு கான்வெக்ஸ் லென்சை உபயோகப்படுத்துகிறோம் அதனால் பிம்பம் ஆனது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நமக்கு கிடைக்கிறது நாம் PGM நிறமாலைமானியை உபயோகப்படுத்தினால் அதில் இணையாக்கி உள்ளது இந்த இணையாக்கியானது நமக்கு இணையான கதிர்களை கீற்றணி மேல் விழ வைக்கிறது பிறகு விளிம்பு விளைவு கதிர்கள் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு வரிசைகளில் நமக்கு கிடைக்கின்றன நாம்தொலைநோக்கியை உபயோகப்படுத்துகிறோம் தொலைநோக்கியில் கான்வெக்ஸ் லென்ஸ் உள்ளது அதில் நமக்கு கண்ணருகு லென்ஸ் உள்ளது இப்பொழுது பிம்பம் ஆனது குறுக்கு வயரில் நமக்கு தெரிகிறது இதுதான் விளிம்பு விளைவிற்கான முதல் நிபந்தனையாகும் இரண்டாவது நிபந்தனை ஆனது இணையான கதிர்கள் கீற்றணியின் மேல் செங்குத்தாக விழவேண்டும் அதாவது படுகதிர் கோணமானது பூஜ்ஜியம் ஆக இருக்க வேண்டும் நாம் இணையாக்கி மூலம் வரும் கதிரானது கீற்றணியின் மேல் செங்குத்தாக விழுமாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் உபயோகப்படுத்தும் சமன்பாடு ஆனது ஒளியானது செங்குத்தாக விழும் பொழுது உபயோகப்படுத்த கூடியதாக உள்ளது இது தான் இரண்டாவது நிபந்தனையாகும் நமக்கு இங்கே இரண்டு வகையான கீற்றணிகள் உள்ளன ஒன்று எதிரொலிக்கும் கீற்றணி மற்றொன்று அனுப்பீட்டு கீற்றணி இந்த அனுப்பீட்டு கீற்றணியில் நமக்கு விளிம்பு விளைவு கதிர்கள் அடுத்த பக்கம் கிடைக்கும் எதிரொலிக்கும் கீர்த்தனையில் பிம்பம் ஆனது ஒரே பக்கத்தில் அதாவது அதே பக்கத்தில் கிடைக்கும் நாம் இங்கே அனுப்பீட்டு கீற்றணியை உபயோகப்படுத்த உள்ளோம் நாம் ஒரே வண்ணம் உடைய ஒளியை உபயோகப்படுத்தினால் அடுத்த பக்கத்தில் வெவ்வேறான ஆர்டர்கள் உடைய பட்டைகள் நமக்கு கிடைக்கும் நடுவில் மையத்தையும் அதற்கு இரண்டு புறமும் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று சமச்சீராக நமக்கு பட்டைகள் கிடைக்கும் நாம் பல வண்ணம் உடைய ஒளி மூலத்தை உபயோகப்படுத்தினால் நமக்கு ஒளியானது கீற்றணி மேல் விழுந்து நமக்கு அடுத்த பக்கத்தில் வெவ்வேறு வண்ணங்களில் பட்டைகள் கிடைக்கும் ஒவ்வொரு வண்ணத்திலும் நமக்கு முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று பட்டைகள் கிடைக்கும் இதே மாதிரி நமக்கு அடுத்த பக்கத்திலும் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று வெவ்வேறு வண்ணங்களில் நமக்கு கிடைக்கும் படத்தில் காட்டியபடி வெவ்வேறு வண்ணங்களில் நமக்கு முதலாம் ஆர்டர் கிடைக்கிறது பிறகு இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று கிடைக்கிறது அதிகமான தூரத்தில் அதிகமான கோணத்தில் நமக்கு ஆர்டர் இன் அளவும் அதிகரிக்கிறது முதன்மை மேக்ஸிமம் பெற நிபந்தனை d sin Ɵ n λ ஆகும் இங்கே d என்பது கீற்றணியின் கூறு λ என்பது அலை நீளம் n பட்டையின் ஆர்டர் கோணம் Ɵ என்பது விளிம்பு விளைவு ஏற்படுத்திய கோணமாகும் இப்பொழுது நாம் கீற்றணியின் கூறு என்னவென்று கணக்கிட வேண்டும் பொதுவாக இந்தக் கருவியை தயாரித்தவர்கள் இந்த எண்ணிக்கையை தருவார்கள் ஒரு இன்ச் அளவில் எத்தனை கோடுகள் உள்ளன என்று நமக்கு தரப்படும் அதிலிருந்து 2 54 என்ற என்னால் வகுத்தால் நமக்கு ஒரு சென்டி மீட்டரில் எத்தனை கோடுகள் இருக்கின்றன என்று நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் எத்தனை கோடுகள் இருக்கிறது என்று கணக்கிட்டால் அதுதான் கூட்டணியின் கூறு d ஆகும் அதாவது கொடுக்கப்பட்ட குறிப்புகளில் நாம் d மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம் வெவ்வேறு கோண மதிப்பிற்கு வெவ்வேறு அலை நீளத்தை நாம் கணக்கிட வேண்டும் இங்கே முதலாம் ஆர்டர் n என்பது 1 என்றாள் வெவ்வேறு வண்ணங்களுக்கு கோண மதிப்பு என்னவென்று நாம் கணக்கிட வேண்டும் அவ்வாறு வெவ்வேறு கோண மதிப்பு வெவ்வேறு வண்ணங்களுக்கு கணக்கிட வேண்டும் அவ்வாறு கோண மதிப்பு கணக்கிட்டால் வெவ்வேறு வண்ணங்களுக்கு அலை நீளங்களை கணக்கிட முடியும் இந்த கீற்றணி என்பது முப்பட்டகம் போல் செயல்படுகிறது கீற்றணியின் பிரிதிறன் மற்றும் நிற பிரிதிறன் கணக்கிட முடியும் பிரிதிறன் என்றால் 2 அருகிலுள்ள அலை நீளங்களை பிரித்துப் பார்ப்பது ஆகும் கீழ்க்கண்ட சமன்பாட்டின் மூலம் நாம் இதை கணக்கிடலாம் இங்கே n ஆர்டர் ஆகும் N என்பது கீற்றணியில் எத்தனை கோடுகள் உள்ளன என்பதை குறிக்கிறது இங்கே எத்தனை கோடுகள் என்பது ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை உள்ளது என்பதை குறிப்பது அல்ல எத்தனை கோடுகளில் ஒளி விழுகிறது என்பதை குறிக்கிறது அதை இங்கே நான் N mx என்று எழுதி இருக்கிறேன் இங்கே m என்பது ஒரு இன்ச் அளவில் எத்தனை கோடுகள் என்பதாகும் மேலும் x என்பது ஒளி மூலத்தின் அகலமாகும் அதாவது பிளவின் அகலம் என்று நாம் கூறலாம் கீற்றணியின் பிரிதிறன் என்பது m மதிப்பை சார்ந்ததாகும் நிறப்பிரிதிறன் என்பது கீழ்க்கண்ட சமன்பாட்டில் இருந்து நாம் கணக்கிடலாம் இங்கே λ d Sin Ɵ m இப்பொழுது நாம் m மதிப்பு d மதிப்பு ஆகியவற்றை வெவ்வேறு ஆர்டர்களுக்கு வெவ்வேறு கோண மதிப்புக்கு கண்டுபிடித்தால் நாம் கீற்றணியின் நிற பிரிதிறன் அளவை கணக்கிட முடியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளிலிருந்து m மதிப்பை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் நாம் கோண மதிப்பை வெவ்வேறு அலை நீளங்களுக்கு வெவ்வேறு ஆர்டர்களுக்கு கண்டுபிடித்தால் பிரிதிறன் அளவை கணக்கிட முடியும் நிறமாலைமானியில் உள்ள வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 கருவிகளில் உள்ள வெர்னியர் மாறிலிகளை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அலகு நீளத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன என்று குறித்துக்கொள்ள வேண்டும் அதாவது m என்பது ஒரு சென்டி மீட்டரில் எத்தனை கோடுகள் என்பதாகும் அதாவது கொடுக்கப்பட்ட மதிப்பு இன்ச் மதிப்பில் இருந்தாள் நாம் அதை சென்டி மீட்டரில் மாற்ற வேண்டும் பிறகு கீற்றணியின் கூறு d மதிப்பு என்பது ஒன்றை m மதிப்பால் வகுக்கக் கிடைப்பது ஆகும் இதனுடைய மதிப்பு சென்டி மீட்டரில் உள்ளது நாம் என்ன அளவுகள் எடுக்க வேண்டும் நாம் இப்பொழுது முப்பட்டக நிறமாலைமானி உபயோகப்படுத்தி இந்த சோதனையை செய்ய உள்ளோம் ஏற்கனவே நீங்கள் நிறைய சோதனைகள் முப்பட்டக நிறமாலையை உபயோகப்படுத்தி செய்துள்ளீர்கள் அந்த சோதனையில் நாம் முப்பட்டகத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இப்போது முதல்முறையாக முப்பட்டக மேஜையின் மேல் கீற்றணியை வைத்து சோதனை செய்ய உள்ளோம் பிறகு அட்டவணை 1 என்பது கீற்றணியின் மேல் படுகதிர் செங்குத்தாக விழும் பொழுது எடுக்க வேண்டிய அட்டவணை ஆகும் முதலில் நிறமாலைமானி தளத்தை இணையான கதிர்கள் வருவதற்காக நாம் தயார் செய்து கொள்ளவேண்டும் இப்பொழுது இந்த அட்டவணையை உங்களுக்கு விளக்குகிறேன் முதலில் நாம் தொலைநோக்கியின் நேரடி அளவை எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது கீற்றணியை நாம் உபயோகப் படுத்தவில்லை பிறகு தொலைநோக்கியை 90 டிகிரி சுற்றி ஏதாவது ஒரு கோணத்தில் வைத்து அளவை எடுத்துக் கொள்ள வேண்டும் அட்டவணையில் முதல் பகுதியானது நேரடியாக எடுக்கப்பட்ட அளவாகும் இரண்டாவது பகுதியானது 90 டிகிரி சுற்றிய பின் எடுக்கப்பட்ட அளவாகும் அதாவது முப்பட்டகம் மேஜைக்கைக்கு படு கதிருக்கு 45 டிகிரி என்று இருக்கும்பொழுது அளவை குறித்துக் கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு சுற்ற வேண்டும் எனில் தொலைநோக்கி ஆனது 90 டிகிரி அளவில் இருக்கும் பொழுது நமக்கு முப்பட்டகத்தின் தளத்திலிருந்து எதிரொலிக்க பட்ட ஒளி கிடைக்க வேண்டும் அதாவது எதிரொலிக்கப்பட்ட ஒளியானது 45 கோணத்தில் வருகிறது என்றாள் கீற்றணியானது படுகதிருக்கு 45 டிகிரி கோணத்தில் உள்ளது என்று அர்த்தம் இப்பொழுது முப்பட்டக மேஜையை நாம் 45 டிகிரி அல்லது 135 டிகிரி சுற்ற வேண்டும் நீங்கள் எதிர் திசையில் சுற்றினால் 135 டிகிரி கோணத்தில் சுற்றவேண்டும் இப்பொழுது நீங்கள் அளவு எடுத்து அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் இரண்டாவது அட்டவணை என்ன என்று பார்க்கலாம் இந்த அட்டவணை விளிம்பு விளைவு கோணம் வெவ்வேறு வண்ணங்களில் வெவ்வேறு ஆர்டர்களில் எடுக்கப்பட்டவையாகும் நாம் இங்கே வெவ்வேறு வண்ணங்களில் உள்ள கோடுகளின் விளிம்பு விளைவு கோணத்தை குறித்துக் கொள்கிறோம் இங்கே நாம் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் அளவுகளை மட்டும் குறித்துக் கொள்கிறோம் அதற்குமேல் உள்ள ஆர்டர்கள் இன்டன்சிட்டி மிகக் குறைவாக இருக்கும் அதனால் அளவு எடுப்பது சிரமமாக இருக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்திற்கு அதாவது நீலம் என்று எடுத்துக்கொள்வோம் நீல வண்ணம் என்று எடுத்துக்கொள்வோம் அதற்கு முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் அளவுகளை அட்டவணையில் காட்டியபடி வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 என்ற பிரிவில் நாம் குறித்துக் கொள்கிறோம் அதாவது வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர்2 முதன்மை அளவுகோலில் உள்ள அளவுகளை தொலைநோக்கி ஆனது இடதுபுறம் இருக்கும்பொழுது எடுத்துக் கொள்கிறோம் நாம் முதலில் அளவுகளை ஒருபுறம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நான் ஏற்கனவே கூறியபடி மைய பட்டையிலிருந்து சமச்சீராக இரண்டு பக்கமும் நமக்கு வண்ணக் கோடுகள் தெரியும் அதாவது இடதுபுறம் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மேலும் வலதுபுறம் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் என்று நமக்கு கிடைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்திற்கு இடது புறத்தில் கடைசி பகுதியில் வைத்து அளவுகளை எடுக்க தொடங்கலாம் அங்கே நமக்கு ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தின் இரண்டாம் ஆர்டர் அளவுகளை எடுக்க வேண்டும் பிறகு முதலாம் ஆர்டர் அளவுகளை எடுக்க வேண்டும் நாம் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர்2 அளவுகளை குறித்துக்கொள்ள வேண்டும் நீலவண்ண கோட்டின் அளவு எடுத்தபிறகு நாம் பச்சை வண்ணம் மஞ்சள் வண்ணம் பிறகு மற்ற வண்ணங்களில் உள்ள அளவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நீல வண்ணம் பச்சை வண்ணம் மஞ்சள் வண்ணம் இவற்றிற்கான முதலாம் ஆர்டர் அளவுகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் நாம் அளவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அடுத்துள்ள பக்கத்தில் மேல் குறிப்பிட்டுள்ள அனைத்து வண்ணங்களிலும் முதலாம் ஆர்டர் அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் பிறகு வெவ்வேறு வண்ணங்களுக்கான இரண்டாம் ஆர்டர் கோண அளவுகளை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டு அளவுகளின் வித்தியாசம் 2 Ɵ ஆகும் பிறகு இவற்றிற்கான சராசரியை முதலாம் ஆர்டர் மற்றும் இரண்டாம் ஆர்டர் இவற்றிலிருந்து கணக்கிட வேண்டும் இவற்றில் பாதி அளவு தான் விளிம்பு விளைவின் கோணம் ஆகும் இவ்வாறாக நாம் வெவ்வேறு வண்ணங்களுக்கு சராசரி விளிம்பு விளைவு கோணத்தை குறித்துக் கொள்கிறோம் வேறொரு முறையானது வரைபடம் மூலம் காண்பதாகும் வரைபடத்தில் நாம் ஆர்டர் மற்றும் sin Ɵ மதிப்புக்கு வரைபடம் வரைகிறோம் வரைபடம் வரைவதற்கு குறைந்தது நாம் மூன்று முதல் 4 ஆர்டர்களுக்கு அளவுகள் எடுக்க வேண்டும் கீற்றணியில் அளவுகள் எடுப்பது சிரமமாகும் அதாவது இரண்டாம் ஆர்டர் அதற்குமேல் இன்டன்சிட்டி நன்றாக இருக்காது அதனால் அளவுகள் எடுப்பது சிரமமாகும் மேலும் sin Ɵ மற்றும் n மதிப்புகளுக்கு வரைபடம் வரையலாம் அவற்றிலிருந்து அலைநீள மதிப்பை கணக்கிட முடியும் ஆனால் நாம் அந்த முறையில் கணக்கிட போவதில்லை ஏனென்றால் நம் சோதனை அமைப்பானது இரண்டாம் ஆர்டர் வரையில் தான் கணக்கிட முடியும் அதற்குமேல் உள்ள ஆர்டர்கள் நன்றாக தெரிவதில்லை நாம் இந்த இரண்டு ஆர்டர்கள் சராசரி அலை நீளத்தை கணக்கிட்டுக் கொள்ளலாம் நாம் இப்பொழுது பிரிதிறன் அல்லது நிற பிரிதிறன் மதிப்புகளை வெவ்வேறு வண்ணங்களுக்கு கணக்கிட முடியும் நாம் ஏற்கனவே கீற்றணியில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கணக்கிட்டு உள்ளோம் இங்கே N என்பது mx ஆகும் இங்கே அட்டவணையில் கொடுத்துள்ளேன் சமன்பாட்டின் மூலமாக நிறப்பிரிகை மதிப்பை சோதனையின் வாயிலாக நாம் கணக்கிட முடியும் λẟƟ இப்பொழுது பிழை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்க்கலாம் அதற்கான சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது Here ln λ ln Sin Ɵ ln n ln m Then ẟλ λ ẟ Ɵ cos Ɵ Sin Ɵ 2 ẟ Ɵ tan Ɵ சமன் பாட்டில் உள்ள மூன்று பகுதிகளில் முதல் பகுதி மட்டும்தான் பிழை காண்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பகுதியில் பிழை இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவை கொடுக்கப்பட்ட மதிப்புகள் ஆகும் இங்கே 2ẟ என்று எழுதி இருக்கிறேன் ஏனென்றால் கோணம் Ɵ என்பது Ɵ 1 மைனஸ் Ɵ 2 ஆகும் இரண்டு அளவுகளின் வித்தியாசமாகும் ẟƟ மீச்சிற்றளவு அல்லது வெர்னியர் மாறிலி ஆகும் அதே மாதிரியாக பிரிதிறன் என்பது mnx ஆகும் இங்கே நாம் x மதிப்பை மைக்ரோ மீட்டர் மூலமாக அளவிட முடியும் ஆனால் அதனால் பிழை வர வாய்ப்பிருக்கிறது அதனால் நாம் இங்கே அதை உபயோகப் படுத்தவில்லை நாம் x மதிப்பை 1 என்று எடுத்துள்ளோம் அவ்வாறு எடுத்தோம் என்றால் பிழை வர வாய்ப்பில்லை அதே மாதிரியாக பிரிதிறன் சமன்பாட்டில் நாம் log மதிப்பை எடுத்துள்ளோம் பிறகு வகையீடு செய்கிறோம் இதில் ẟn n மதிப்பானது பூஜ்யம் ஆகும் அதே மாதிரியாக ẟm m மதிப்பு பூஜ்யம் ஆகும் அதனால் del Ɵ cot Ɵ அல்லது tan Ɵ del Ɵ பகுதிதான் பிழை உள்ள பகுதியாக கருத வேண்டியுள்ளது ஒருவர் சோதனை செய்வதற்கு முன் பிழை என்ன இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு சோதனை செய்ய வேண்டும் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்